நாம் ஒரு புதிய அத்தியாயத்தைத் தொடங்குவோம் இது ரேடியல் விநியோக அமைப்புகளின் சுமை ஓட்டம் தொடங்குவதற்கு முன் இதை சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் சமச்சீர விநியோக மட்டுமே நாங்கள் கற்பிப்போம் விநியோக சுமை ஓட்டத்திற்கு நாங்கள் இரண்டு முறைகளைப் பற்றி பேசுவோம் முதலில் அனைத்து கோட்பாடுகளும் வழங்கப்படும் அதன் பிறகு நாம் எண்களைப் பார்ப்போம் முதலில் சில விஷயங்களை நான் விளக்க முயற்சிக்கிறேன் உதாரணமாக உங்கள் சக்தி அமைப்பு பகுப்பாய்வு மின் அமைப்பின் அமைப்பு மற்றும் துணை பரிமாற்றம் மற்றும் வேறு சில அம்சங்களை படிக்கும் போது நாங்கள் பரிமாற்றக் கோடு துணை பரிமாற்றம் மற்றும் விநியோக முறையைப் பார்த்தோம் ஆனால் ரேடியலுக்கான விஷயங்கள் எப்படி விநியோகிக்கப்படுகின்றன அது ஏன் ரேடியலாக இருக்கிறது முதலில் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே கணிதம் புரிந்து கொள்ள தீர்வு காண மிக எளிமையானது நீங்கள் குறியீட்டை எழுத விரும்பினால் 2 எளிமையான வழிமுறைகள் வழங்கப்படும் இந்த பாடத்திட்டத்திற்கு இவை உங்களுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் விநியோக முறையில் பிடெக் திட்டத்தை செய்பவர்களுக்கு விநியோகச் சுமை ஓட்டத்தில் குறியீடுகளை எழுத இது உதவும் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தையும் நான் எளிமைப்படுத்த முயற்சித்தேன் முன்பு எப்படி இருந்தது என்று பார்க்கிறேன் உதாரணமாக நாம் துணை பரிமாற்ற விநியோக அமைப்பு பற்றி பார்ப்போம் எனவே எங்கிருந்தோ வரி வரும்போது இது மின்மாற்றி இது பக்க மின்மாற்றி எனவே இந்த பக்கம் 66 𝑘𝑉 ஆக இருக்கலாம் 132 𝑘𝑉 இருக்கலாம் இது 33 𝑘𝑉 ஆக இருக்கலாம் அதாவது இந்தப் பக்கம் 220 𝑘𝑉ஆகவும் இருக்கலாம் ஆனால் பொதுவாக இது 13266 அல்லது இந்தப் பக்கம் இந்த மின்மாற்றி கீழே உள்ளது இந்த பக்கம் உண்மையில் 11 𝑘𝑉 மேலும் நம் நாட்டில் அனைத்தும் மேல்நிலை விநியோக நெட்வொர்க்குகள் ஆகும் நாங்கள் அனைவரும் மேல்நோக்கி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் 11 𝑘𝑉 மட்டுமே ஆனால் சில இடங்களில் குறிப்பாக மலைப்பகுதிகளில் நெட்வொர்க்கில் 15 𝑘𝑉 அல்லது 22 𝑘𝑉 விநியோகம் இருப்பதை பார்த்தேன் சில வழக்குகளில் 11 𝑘𝑉 மின்னழுத்தம் 6 3 𝑘𝑉 குறைவாகவும் உள்ளது மேல்நிலை என்பது மேல்நிலை விநியோக அமைப்புகளின் பெரும்பகுதியைக் குறிக்கிறது அவை 11 𝑘𝑉 ஆகும் எனவே விநியோகப் பக்கத்திற்கு அதாவது துணை மின்நிலையம் வரும்போது வரும்போது அது 132 𝑘𝑉 கோடு வரலாம் அல்லது 66 𝑘𝑉 அல்லது 33 𝑘𝑉 வரி வரலாம் பின்னர் மின்னழுத்தம் குறைக்கப்படுகிறது எனவே அது கீழே இறங்கும்போது அது 11 𝑘𝑉 ஆகும் இப்போது 11 𝑘𝑉 ஊட்டி இருக்கும் நான் இந்த பக்கத்தை மறந்துவிட்டேன் என்று வைத்துக்கொள்வோம் இது முனை 1 என்றால் இது முனை 2 என்றால் சுமை தட்டப்படும் என்று வைத்துக்கொள்வோம் இங்கே உங்களிடம் அந்த விநியோக மின்மாற்றி சரியாக உள்ளது இந்த மின்மாற்றி உண்மையில் இந்த பக்கம் 11 இது 11 𝑘𝑉 ஊட்டி 11 𝑘𝑉 வரி எனவே இந்த பக்கம் 11 𝑘𝑉 மற்றும் இது 400 வோல்ட் என்று கூறப்படுகிறது இது வெவ்வேறு மதிப்பீட்டின் விநியோக மின்மாற்றி அதில் 1000 𝑘𝑉𝐴 இருக்கலாம் 500 𝑘𝑉𝐴 இருக்கலாம் நீங்கள் அழைக்கும் 100 𝑘𝑉𝐴 200 𝑘𝑉𝐴 75 𝑘𝑉𝐴 50 𝑘𝑉𝐴 25 𝑘𝑉𝐴 16 𝑘𝑉𝐴 மற்றும் 5 𝑘𝑉𝐴 பல்வேறு வகையான மதிப்பீடுகள் உள்ளன அது ஏற்றுதல் நிலை மற்றும் காரணத்தைப் பொறுத்தது எனவே இது ஒரு பக்கம் இது 11 𝑘𝑉 ஊட்டி மற்றும் இந்த பக்கம் 400 வோல்ட் ஆகும் எனவே இவை நீங்கள் வசிக்கும் இடம் வரி நடுநிலை மின்னழுத்தத்திற்கு இது 400√3 𝑉 ஆக இருக்கும் அது இல்லம் அல்லது விடுதிக்கு கிடைக்கும் விடுதியில் இது 400 வரிக்கு வரி எனவே இது 400√3 𝑉 டெல்டா நட்சத்திரம் சேகரிப்பு நட்சத்திரம் டெல்டா பற்றி அனைத்தும் சக்தி அமைப்பு பகுப்பாய்வு பாடத்தில் விளக்கப்பட்டுள்ளது ஆனால் இது நோக்கம் அல்ல இது விநியோக மின்மாற்றி மற்றும் மின்னோட்டம் பாயும் சுமை உள்ளது இங்கே பக்க சுமை விநியோகப் பக்கம் உள்ளது எனவே இயற்கையாகவே மின்னோட்டம் பாய்கிறது இதேபோல் மற்றொரு விநியோக மின்மாற்றி இருக்கும் எனவே இந்தப் பக்கமும் மீண்டும் 11 𝑘𝑉 இந்தப் பக்கம் மீண்டும் 400 வோல்ட் எனவே பொதுவாக நீங்கள் இங்கே துணை மின்நிலையத்திற்கு வரும்போது இந்த மின்னழுத்தம் 11 𝑘𝑉 ஆக இருக்காது இது குறைவாகவும் இருக்கலாம் எனவே சுமை ஓட்ட பகுப்பாய்வில் 11 𝑘𝑉 என கருதுவோம் அது ஏன் 11 𝑘𝑉 க்குக் கீழே உள்ளது ஏனென்றால் அந்த மின்சாரம் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு வரும்போது வரியில் சில மின்னழுத்த வீழ்ச்சி இருக்க வேண்டும் எனவே இந்த பக்க மின்னழுத்தம் 66 அல்லது 33 ஆக இருக்காது மற்றும் ஒரு முறை அதை விட குறைவாக இருக்கும் ஆனால் இது குழாய் மாற்றியாகும் நீங்கள் குழாயை மாற்றி அதை சுமார் 11 𝑘𝑉 ஆகவும் செய்யலாம் அது 11 𝑘𝑉 ஆனால் கிராமப்புறங்களில் விநியோகத் தீவனங்கள் மிக நீண்ட தூரத்தில் தங்கியிருக்கும் போது பலர் இதை யூகிக்கிறார்கள் இது 11 𝑘𝑉 என்றால் இவை அனைத்தும் 11 𝑘𝑉 400 வோல்ட் 11 𝑘𝑉 400 வோல்ட் டிரான்ஸ்பார்மர் மற்றும் இங்கே நீங்கள் மின்னழுத்தம் என்றாலும் அழைக்கிறீர்கள் உண்மைதான் ஆனால் அது 11 𝑘𝑉 ஊட்டி எனவே இரண்டும் மின்னழுத்தம் இருக்காது அல்லது நீங்கள் அழைப்பது உங்களுடையது அவ்வளவு மாறுபாடாக இருக்காது ஆனால் எல்லா இடங்களிலும் உங்களிடம் ஒரு மின்மாற்றி தட்டு இருந்தால் நீங்கள் குழாய் அமைப்பை மாற்றலாம் இதனால் நீங்கள் மின்னழுத்தத்தை சுமார் 11 𝑘𝑉 ஆகப் பெறலாம் எனவே கிராமப்புறங்களில் குறிப்பாக ஊட்டி வால் முனையில் விநியோக ஊட்டி மிக நீளமாக உள்ள கிராமங்களில் 7 5 7 6 𝑘𝑉 அல்லது 8 𝑘𝑉 போன்ற மின்னழுத்தத்தை நீங்கள் காணலாம் இதன் காரணமாக மின்னழுத்தம் மிகவும் மோசமாக உள்ளது கிராமப்புறங்களில் விவசாய மோட்டார் பம்ப் செட்கள் உள்ளன அது இழுக்க முயற்சிக்கும் ஏனெனில் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக அதிக அளவு மின்னோட்டம் மற்றும் அதன் விளைவு என்னவென்றால் அந்த தொழில்துறை அல்லது விவசாய மோட்டார் பம்ப் செட் இன்சுலேட்டர் எரியும் எனவே நீங்கள் மிக மோசமான மின்னழுத்தத்தில் இயங்குவதை விட 11 𝑘𝑉 மின்னழுத்தத்தை பராமரிக்க வேண்டும் எனவே இது 11 𝑘𝑉 440 வோல்ட் இவை அனைத்தும் சரியாக நீட்டிக்கப்படும் அது 1 2 இது 3 இது 4 என்று நீளமாக நீட்டிக்கொண்டிருக்கும் மீண்டும் சில பக்கவாட்டு கிளைகள் இங்கு வர வாய்ப்பு உள்ளது மற்றும் அது நகரும் எல்லா இடங்களிலும் நீங்கள் 11 𝑘𝑉 என்று 400 வோல்ட் அல்லது 430 வோல்ட் மற்றும் 440 வோல்ட் என்று அழைக்கிறீர்கள் எனவே எல்லா இடங்களிலும் நீங்கள் விநியோக மின்மாற்றி வைத்திருப்பதால் அது கீழே இறங்கியுள்ளது எனவே நாங்கள் இந்த 400 வோல்ட் விநியோக பக்கத்தை கருத்தில் கொள்ள மாட்டோம் அதாவது நாங்கள் கருத்தில் கொள்ளாத விநியோக மின்மாற்றியின் குறைந்த பதற்றம் பக்கமாகும் நாங்கள் 11 𝑘𝑉 ஊட்டியை மட்டுமே கருத்தில் கொள்வோம் இந்த பகுதியை கருத்தில் கொள்ள மாட்டோம் இதை நாங்கள் ஒரு கட்டம் பக்கமாக அழைக்கிறோம் அதை நாங்கள் கருத்தில் கொள்ள மாட்டோம் எனவே விநியோக அமைப்பில் நாங்கள் என்ன செய்வோம் இந்த துணை மின்நிலையத்தை நாங்கள் கருதுகிறோம் அதாவது 11 𝑘𝑉 பக்கமானது உங்கள் மந்தமான பேருந்து அதிலிருந்து நாங்கள் தொடங்குவோம் எனவே விநியோக அமைப்பில் அவர்களின் நெட்வொர்க் எப்படி இருக்கும் இது போன்ற ஒன்று இது என்னுடைய 11 𝑘𝑉 பக்கம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் பின்னர் எங்களிடம் இந்த ரேடியல் நெட்வொர்க் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது 11 𝑘𝑉 பக்கமாகும் இது துணை மின்நிலையத்தில் உள்ளது இந்த 11 kv துணை மின்நிலையத்திற்கு கிடைக்கும் இது ஒரு மந்தமான பேருந்தாகவும் செயல்படும் ரேடியல் நெட்வொர்க் இந்த வடிவியல் ரேடியல் என்பது ஒரு நீள்வட்ட ரேடியல் ஆகும் ஏனெனில் சக்தி ஓட்டம் ஒரு திசையில் உள்ளது ஏனெனில் மின்சாரம் ஒருதலைப்பட்சமானது ஏனெனில் அது உள்ளீடு இங்கே துணை மின்நிலையத்தில் உள்ளது மற்றும் 𝑄 உள்ளீடு எல்லா இடங்களிலும் உள்ளது எனவே இந்த விநியோக மின்மாற்றி உங்களிடம் உள்ளதை நாம் எதை எடுத்துக்கொள்வோம் என்பதை நாம் சுமை என்று குறிப்பிடுகிறோம் 7 இந்த முழு சுமை 11 𝑘𝑉 ஆல் 440 ஆக இருந்தாலும் அது 11 𝑘𝑉 இலிருந்து சக்தியை ஈர்க்கிறது இந்த முழு விஷயத்தையும் நாம் ஒரு சுமையாக பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் உதாரணமாக அது 𝐿2 என்றால் 𝑃𝐿2𝑗𝑄𝐿2 அதேபோல் 𝑃𝐿3𝑗𝑄𝐿3 பொதுவாக இது பின்தங்கிய சுமை எனவே இதேபோல் 𝑃𝐿4𝑗𝑄𝐿4 இவை சுமை எனவே அனைத்து 11 𝑘𝑉 மின்மாற்றி 400 வோல்ட் மூலம் இது ஒரு சுமையாக கருதப்படுகிறது எனவே இவை சுமை இப்போது இன்னொரு விஷயம் என்னவென்றால் இது முக்கிய தீவனம் மட்டுமல்ல பக்கவாட்டு கிளைகள் இல்லை ஆனால் இந்தியாவில் பல பக்கவாட்டு கிளைகள் இருப்பதை நீங்கள் காணும் உண்மை அதுவல்ல உதாரணமாக முனை 3 இலிருந்து சொன்னால் ஏதாவது வெளிவருகிறது மற்றொரு பக்கவாட்டு கிளைகள் வெளிவருகின்றன இது முனை எண் 7 8 9 10 இங்கும் முனை உள்ளது எல்லா இடங்களிலும் சுமை இருக்கிறது இதேபோல் வேறு பல பக்கவாட்டுகளும் இருக்கலாம் உதாரணமாக சில பக்க கிளைகள் இருக்கும் இங்கும் சுமைகள் உள்ளன எனவே இது 8910 ஆகும் எனவே இது 11 இது 12 இது 13 இது 14 இது தன்னிச்சையான முனை எண் விரும்பும் வழியில் நீங்கள் வைக்கலாம் எனவே இது உண்மையில் கட்டமைப்பாக இருக்கும் அது ஏன் ரேடியல் சிறந்த பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு உரிமைக்காக எங்காவது துணை மின்நிலையத்திற்கு அருகில் தவறு நடந்தால் அது நடக்கும் எனவே அது மிகச்சிறிய மின்மறுப்பை எதிர்கொள்ளும் தவறு மின்னோட்டம் இங்கே அதிகமாக இருக்கும் ஆனால் எங்காவது தவறு இருந்தாள் மொத்த மின்மறுப்பு அதிகமாக இருக்கும் தவறு நடந்தால் அனைத்தும் தவறாகும் எனவே இங்கிருந்து தவறான மின்மறுப்பு மிக அதிகமாக இருக்கும் அதனால்தான் தவறு மின்னோட்டம் கீழ் வலதுபுறமாக இருக்கும் எனவே உங்கள் ஒருங்கிணைப்பை சிறப்பாகப் பாதுகாப்பதற்காக பொதுவாக விநியோக நெட்வொர்க்குகள் ரேடியல் முறையில் செயல்படுவதை காண்பீர்கள் ஆனால் ஒரு மெஷ் விநியோக நெட்வொர்க்கை உருவாக்க முயற்சித்தால் நான் 5 மற்றும் 10 இல் இணைந்தால் அது வளையமாக இருக்கும் நாம் அதை இங்கேயும் செய்தால் அது இன்னொன்றாக இருக்கும் எனவே எங்காவது தவறு நடந்தால் அந்த வழக்கில் அந்த தவறை நீங்கள் காண்பீர்கள் இணையாக உங்கள் இணைப்பால் என்ன நடக்கும் தவறு மின்மறுப்பு குறைவாக இருக்கும் மற்றும் தவறு மின்னோட்டம் அதிகமாக இருக்கும் எனவே துணை மின் நிலையத்தில் பாதுகாப்பு உபகரணங்களின் விலை அதிகமாக இருக்கும் எனவே அனைத்து விநியோக நெட்வொர்க்குகளும் அவை ரேடியலில் செயல்படுவதை காணலாம் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் இவை அனைத்தும் விநியோகக் கோடு 𝑎 𝑏 𝑐 3 கட்டங்கள் உள்ளன நடுநிலை கூட இருக்கலாம் எனவே விநியோக வரி 𝑎 𝑏 𝑐 3 கட்டங்கள் உள்ளன பிறகு என்ன நடக்கும் ஒவ்வொரு கட்டமும் அதே மின்சக்தியை எடுத்துச் செல்லாமல் இருக்கலாம் இது சமநிலையற்றதாக இருந்தால் என்ன நடக்கும் உங்களிடம் 3 உள்ளது இந்த கணிதத்தை விளக்குவதற்கு முன்பு இவை அனைத்தையும் சொல்ல வேண்டும் இது கட்டம் 𝑎 𝑏 c இது நடுநிலை ஆகும் எனவே ஒவ்வொரு கட்டமும் 𝐼𝑏 𝐼𝑐 மின்னோட்டத்தை சுமந்து இருந்தால் இங்கே அது சமநிலையின்மை என்றால் நடுநிலையிலும் சில மின்னோட்டம் இருக்கும் எனவே இந்த அனைத்து ab 𝑏𝑐 𝑐𝑎 கட்டங்களுக்கும் இடையில் பரஸ்பர இணைப்பு நடக்கும் அதே நேரத்தில் 𝑎𝑛 𝑏𝑛 𝑐𝑛 என்று பரஸ்பர இணைப்பு நடக்கும் அதாவது ஒவ்வொரு கட்டத்திற்கும் நடுநிலைக்கும் இடையில் பரஸ்பர எதிர்வினையை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே அந்த வழக்கில் அது 3 கட்ட சுமை ஓட்டமாக இருக்கும் மற்றும் அனைத்து மின்னழுத்தத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் 𝑣𝑎 𝑣𝑏 𝑣𝑐 கருத்தில் கொண்ட 3 மின்னழுத்தங்கள் மற்றும் நடுநிலை இருந்தால் நடுநிலை சில கணிதத்தால் அகற்றப்படலாம் ஆனால் அது இந்த பாடத்திட்டத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டது என்பதால் சமச்சீர் நெட்வொர்க்கை மட்டுமே கருத்தில் கொள்வோம் நெட்வொர்க் சமநிலையில் இருந்தால் அனைத்து கட்டங்களும் ஒரே அளவு மின்னோட்டத்தைக் கொண்டிருப்பதாகக் கருதி அவற்றை ஒரே வரியால் நாம் குறிப்பிடலாம் இல்லையெனில் ஒவ்வொரு கட்டமும் இது 𝐼𝑎 இது 𝐼𝑏 இது 𝐼𝑐 அனைத்து என்று வைத்து 𝐼𝑛 𝐼𝑎 𝐼𝑏 𝐼𝑐 வெவ்வேறு மின்னோட்டத்தை கொண்டு செல்ல முடியும் நடுநிலைக்கு சில மின்னோட்ட உரிமையும் இருக்கும் சாத்தியம் உள்ளது எனவே 𝐼𝑎 𝐼𝑏 வித்தியாசமாக இருந்தால் பரஸ்பர இணைப்பு நடக்கும் ஆனால் அதை கருத்தில் கொள்ள மாட்டோம் எனவே விநியோக நெட்வொர்க் சமநிலையானது என்று கருவி ஒற்றை வரி வரைபடத்தால் குறிப்பிடலாம் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்திற்கு நாம் செய்யும் வழி நம்மால் செய்ய முடியும் மற்றும் இது 11 𝑘𝑉 துணை மின்நிலையமாக இருக்கும் ஸ்லாக் பஸ் 11 𝑘𝑉 தளத்தை எடுத்துக் கொண்டால் அது 1 𝑝 𝑢 ஆக இருக்கும் மற்றும் ஒவ்வொரு கிளையிலும் தடை 𝑟𝑥 உள்ளது எனவே விநியோக அமைப்பில் 𝑟𝑥 விகிதம் அதிகமாக உள்ளது ஏனெனில் இங்கே கடத்திகள் உள்ளன சிறிய குறுக்கு வெட்டு பகுதி என்று அழைக்கப்படுகிறது எனவே இயற்கையாகவே 𝑥 மதிப்பை விட அதிகமாக இருக்கும் மற்றும் இந்த 𝑟𝑥 விகிதம் அதிகம் பொதுவாக விநியோக அமைப்பு முதல் பரிமாற்ற அமைப்பு வரை எதுவாக இருந்தாலும் அந்த விநியோக வரி என்று நீங்கள் அழைக்கும் வினைத்திறன் மற்றும் பல்வேறு வகை கடத்திகளுக்கான பரிமாற்றக் கோடு எப்படியோ நான் வினியோகத்தில் இருந்து transmission உங்கள் பரிமாற்றத்திற்கு 220 220 𝑘𝑉 வரியைக் கணக்கிடுகிறேன் நான் உங்கள் எதிர்வினை சரியாக 0 26 முதல் 7 Ωஎன்று நினைக்கிறேன் இது நீங்கள் notto வேண்டாம் இந்த 𝑥 இங்கே மதிப்புகள் எதிர்வினை மதிப்புகள் என்று நீங்கள் எதை அழைக்கிறீர்களோ அது சிறப்பாக இருக்கும் கால சதவிகிதத்தில் உங்களுக்கு சொல்ல முடியும் 1520 சதவிகிதம் உள்ளது ஆனால் சரியான படத்தை இப்போது என்னால் நினைவுகூர முடியவில்லை அடுத்த வகுப்பில் அதை பார்க்க முயற்சிப்பேன் எனவே எதிர்வினையானது குறுக்குவெட்டுப் பகுதியுடன் ஒப்பிடுகையில் அதிக இழுவிசைக்கு அதிகமாக இல்லை பிரிவு பகுதி மற்றும் கடத்திகள் விநியோகத்திற்காக வெவ்வேறு வகைகளில் உள்ளன விலங்குகளிலிருந்து பெயரிடப்பட்டது அணில் பின்னர் முயல் போன்றது பின்னர் வெவ்வேறு வகை வீசல் வெவ்வேறு வகை கடத்திகள் விநியோகத்திற்காக உள்ளன அதை விவாதிக்காமல் 𝑟 𝑥 மதிப்புகளை மட்டுமே எடுப்போம் எனவே ஒவ்வொரு 𝑟𝑥 விகித விநியோக முறையும் 1 ஐ விட அதிகமாக இருக்கும் அது 2 ஆக இருக்கலாம் இது டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் போல அல்லாமல் அதிகமாக இருக்கும் 10 ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் பல நிகழ்வுகளை காணலாம் ஆனால் இங்கே நீங்கள் காண்பீர்கள் இது விநியோக பக்கத்திற்கு 1 க்கு சமமாக இருக்கும் அதாவது விநியோக வரி மற்றும் மின்னழுத்த வீழ்ச்சியில் என்ன நடக்கும் ஏனெனில் மின்மறுப்பு அதிகமாகவும் மின்னழுத்த வீழ்ச்சி சரியாக இருக்கும் அனுமானம் சமநிலையானது என்றால் இந்த வகையான விநியோக நெட்வொர்க் எப்படி தீர்ப்போம் ஆனால் வகுப்பறை நோக்கத்தில் அது ஒரு ரேடியல் நெட்வொர்க் அரிதாக 4 அல்லது 5 பஸ் பிரச்சனை என்பதால் எங்களால் நிர்வகிக்க முடியாது பொதுவாக பிறவற்றை நாம் கணினியில் செய்ய வேண்டும் ஆனால் வகுப்பறை பார்வையில் பார்ப்போம் எனவே விநியோக முறைக்கு இது சில அடிப்படை விஷயம் இப்போது உங்கள் விநியோகச் சுமை ஓட்டம் பற்றி பார்ப்போம் எனவே சுமை ஓட்டம் 2 முறைகளை நாம் பார்ப்போம் அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பொதுவாக விநியோக நெட்வொர்க்குகள் ரேடியல் மற்றும் 𝑟𝑥 மிக அதிகமாக உள்ளது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் ரேடியல் விநியோக நெட்வொர்க்கைத் தீர்ப்பதற்கான சுமை பாய்வு நுட்பம் எளிய இயற்கணித வெளிப்பாட்டின் பரிணாமத்தை மட்டுமே உள்ளடக்கியது இது மின்சாரம் பெறும் இறுதி மின்னழுத்தமாக இருக்கும் எனவே நாம் எந்த நியூட்டன் ராப்சன் முறையையோ அல்லது காஸ் சீடல் முறையையோ பயன்படுத்தாமல் விநியோக முறையின் ரேடியல் தன்மையை சரியாகப் பயன்படுத்துவோம் எனவே 3 கட்ட ரேடியல் விநியோக நெட்வொர்க் சமநிலையானது மற்றும் அவற்றின் சமமான ஒற்றை வரி வரைபடத்தால் குறிப்பிடப்படலாம் இதை நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு நிலையான மின் சுமையை நாங்கள் கருத்தில் கொள்வோம் ஆனால் இந்த சுமையில் கூட்டுச் சுமையையும் இணைக்க முடியும் ஆனால் நான் அந்த விஷயத்தில் வரமாட்டேன் ஆனால் அந்த வழக்கில் ஒவ்வொரு மறு செய்கையும் நீங்கள் சுமையை கணக்கிட வேண்டும் சுமை மின்னழுத்த அளவின் செயல்பாடாக இருக்கும் எனவே அது கருதப்படாது ஆனால் கேள்வி இருந்தால் மன்றத்தில் கேட்கலாம் நாங்கள் பதிலை கூறுவோம் ஆனால் இங்கே நான் செய்ய மாட்டேன் எனவே இப்போது இரண்டாவது விஷயம் எடுத்துக்காட்டாக நாங்கள் என்ன செய்வோம் என்பதை இப்போது நான் உங்களுக்கு காட்டினேன் பிரதான ஊட்டி வழக்கை கருத்தில் கொள்வோம் இது தீர்வு முறை முதலில் நாம் முதன்மை ஊட்டி வழக்கைக் கருத்தில் கொள்வோம் அதாவது பக்கவாட்டு கிளைகள் சரியாக இல்லை எனவே நாம் 8 முனை பிரச்சனை எடுத்தால் என்ன நடக்கும் முனை 1 ஒரு துணை மின்நிலையம் என்றால் இது உங்கள் மந்தமான பேருந்து இது முனை 1 இது முனை 2 முனை 3 முனை 4 முனை 5 முனை 6 முனை 7 முனை 8 ஒரு நீல மை இது முனை 8 ஆகும் ஒவ்வொரு கிளையிலும் மின்னழுத்தம் 𝑉1 𝑉2 𝑉3 என சிக்கலான மின்னழுத்தங்கள் 𝑉3 𝑉4 𝑉5 𝑉6 𝑉7 𝑉8 இவை சிக்கலான மின்னழுத்தம் மற்றும் துணை மின்நிலைய மின்னழுத்தம் 𝑉1 நாங்கள் ஒரு மந்தமான பேருந்தாக எடுத்துக்கொள்கிறோம் அதனால் 𝑉1 உங்களுக்குத் தெரியும் அதாவது 1∠0 சரியாக இருக்கும் என்று நாம் கருதினால் ஒவ்வொரு கிளையும் ரேடியல் நெட்வொர்க் என்பதால் அங்கு 8 கிளைகள் 8 முனைகள் உள்ளன அதாவது உங்களிடம் 8−1 7 கிளைகள் உள்ளன இது ஒரு ரேடியல் நெட்வொர்க் எனவே இது கிளை 1 கிளை 2 கிளை 3 கிளை 4 கிளை 5 கிளை 6 கிளை 7 இந்த அடைப்புக்குறி கொண்ட சிவப்பு மை கிளை எண் இந்த சிவப்பு 123 கிளை 4 கிளை 5 கிளை 6 இப்போது ஒவ்வொரு கிளையும் மின்னோட்டத்தை எடுத்துச் செல்கிறது எனவே 𝐼1 கிளை 1 இன் மின்னோட்டம் இதேபோல் மற்ற கிளைகளுக்கும் மின்னோட்டம் அமையும் ஆனால் கடைசி கிளையில் அதே மின்னோட்டம் சுமைக்குச் செல்வதைப் பார்ப்போம் எனவே அடிப்படையில் 𝐼7 𝑖8 அது சுமை மின்னோட்டம் இப்போது எல்லா இடங்களிலும் நான் சொன்னபடி விநியோக மின்மாற்றி உள்ளது அதாவது இதன் வழியாக மின்னோட்டம் பாயும் இந்த 𝐼2 𝐼3 இவை மின்னோட்டம் எடுத்துக்காட்டாக முனை 2 இல் பாயும் மின்னோட்டம் 𝐼2 இது 𝐼3 இவை சுமை விநியோக மின்மாற்றிக்கு செல்லும் மின்னோட்டம் எனவே நாங்கள் மின்மாற்றியை விநியோகிப்பதை விட அல்லது 11 𝑘𝑉 என்று சொல்லும் விநியோக பக்க சுமையை 400 வோல்ட் மின்மாற்றி மற்றும் அதன் பிறகு அனைத்து வணிகச் சுமைகள் குடியிருப்புகளையும் நாங்கள் கருத்தில் கொள்வோம் எனவே இது முனை 2 க்கு 𝐼2 𝐼3 இது முனைக்கான சுமை மின்னோட்டம் 3 இது முனை 4 க்கான சுமை மின்னோட்டம் இது முனை 5 க்கான சுமை மின்னோட்டம் இது முனை 6 க்கான சுமை மின்னோட்டம் இது சுமை முனை 7 க்கான மின்னோட்டம் மற்றும் முனை 8 க்கு மின்னோட்டம் நீலநிறம் முனை எண் இதுவும் ஒரு பற்றாக்குறை சுமை எனவே முனை 2 க்கு இது 𝑃𝐿2𝑗𝑄𝐿2 ஆகும் இது ஒரு எழுத்து என அறியப்படுகிறது தரவுகள் வழங்கப்படும் இது 𝑃𝐿3𝑗𝑄𝐿3 ஆக இருக்கும் இது 𝑃𝐿4𝑗𝑄𝐿4 ஆக இருக்கும் இது 5 𝑃𝐿5𝑗𝑄𝐿5 இது 𝑃𝐿6𝑗𝑄𝐿6 இது 𝑃𝐿7𝑗𝑄𝐿7 மற்றும் இது 𝑃𝐿8𝑗𝑄𝐿8 எனவே இந்த படம் 1 உண்மையில் ரேடியல் விநியோக நெட்வொர்க்கின் ஒற்றை வரி வரைபடம் இது முக்கிய ஊட்டி எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது மேலும் ஒரு விஷயம் சொல்கிறேன் மின்னோட்டம் எழுதும்போது நான் 𝑖1 𝑖2 இப்படி எழுதுகிறேன் என்றால் உண்மையில் குறியீட்டுப் பார்வையில் நான் கொடுத்த எந்த வழிமுறையிலிருந்தும் 𝑖1 எழுதும் போது உண்மையில் நான் 𝑖 எழுதுகிறேன் அதே போல் 𝑖2 மற்றும் 𝑖3 எழுதுகிறேன் எனவே எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது இதேபோல் நான் 𝐼1 ஐ எழுதும்போது 𝐼 கிளை மின்னோட்டம் 𝐼2 ஐ எழுதும்போது அது 𝐼 என எழுதலாம் 𝐼3 ஐ எழுதும்போது அதை 𝐼 குறியீட்டுப் பார்வையில் அடைப்புக்குறிக்குள் வைக்கிறேன் நான் இதையெல்லாம் எழுதினேன் இங்கே ஒரு வரைபடத்தில் பின்னொட்டு இருக்கும் ஆனால் நான் கணிதத்தில் இதை பயன்படுத்துவேன் ஆனால் மின்னழுத்தத்திற்கு ஒத்த விஷயம் மின்னழுத்தம் 𝑉1 என்றால் அது 𝑉 ஆக இருக்கும் அது 𝑉2 என்றால் அது 𝑉 ஆக இருக்கும் எனவே அது 𝑉3 என்றால் உண்மையில் அது 𝑉 எனவே உங்கள் மொத்த கிளைகளின் எண்ணிக்கைக்கு வருகிறதென்றால் மொத்த கிளைகளின் எண்ணிக்கை 𝐿𝑁 அது 𝐼 𝐿𝑁 யாக இருக்கும் மொத்த முனை எண்ணிக்கை 𝑉𝑁𝐵 என்றால் அது உண்மையில் 𝑉 𝑁𝐵 ஆகும் இதேபோல் இங்கேயும் மொத்த முனை எண்ணிக்கை 𝑁𝐵 என்றால் அது 𝑖𝑁𝐵 என்பது இதற்கு சமம் அது 𝑖𝑁𝐵 ஆக இருந்தால் இது 𝑖𝑁𝐵 க்கு சமம் எனவே கணிதம் பிரிக்கும் போது நான் இதைப் பயன்படுத்துவேன் எந்த குழப்பமும் இருக்கக் கூடாது இங்கே கணிதம் மிகவும் எளிமையானது ஆனால் நான் இந்த குறியீட்டைப் பயன்படுத்துவேன் ஆனால் நான் படத்தில் விளக்கும்போது இது பின்னொட்டாக இருக்கும் ஏனென்றால் இது சில இடங்களில் நன்றாகவும் எளிதில் புரிந்துகொள்ளக்கூடியதாகவும் தெரிகிறது எனவே உங்கள் முதல் மெயின் ஃபீடர் பிறகு பக்கவாட்டு கிளைகள் நாங்கள் இதை எப்படி செய்வோம் எனவே படம் 1 ஒற்றை வரி வரைபடத்தைக் காட்டுகிறது ஒவ்வொரு கிளைக்கும் உங்களுக்கு மின்மறுப்பு உள்ளது என்று அவர்கள் கூறுகிறார்கள் 𝑟1𝑗𝑥1 𝑟2𝑗𝑥2 நீல நிறம் 𝑟3𝑗𝑥3 𝑟4𝑗𝑥4 𝑟5𝑗𝑥5 𝑟6𝑗𝑥6 𝑟7𝑗𝑥7 இந்த அனைத்து எதிர்ப்பும் எதிர்வினையும் ஓமிக் மதிப்புகளில் கொடுக்கப்படும் மேலும் இது 𝑃𝐿2 𝑄𝐿2 𝑃𝐿3 𝑄𝐿3 மற்றும் பல இவை அனைத்தும் கிலோவாட் மற்றும் கிலோவாரில் கொடுக்கப்படும் அதை ஒரு யூனிட்டுக்கு மாற்ற வேண்டும் ஆனால் பின்னர் நாம் எண்களை எடுக்கும் போது சரியாக பார்ப்போம் நான் இந்த அடைப்புக்குறி சிவப்பு மை குறி கிளை எண் என்று சொன்னேன் இப்போது நாம் என்ன செய்வோம் கிளை எண் அனுப்பும் முனை பெறுதல் முடிவு முனை மற்றும் அனைத்து கிளைகளுக்கு அப்பால் பெறுதல் முடிவு முனைகளை நீங்கள் முதலில் ஒரு அட்டவணையை உருவாக்க வேண்டும் எனவே முதலில் நீங்கள் அனுப்பும் முனை மற்றும் இறுதி முனை என எழுத வேண்டிய அனைத்தையும் கிளை எண்ணையும் எழுத வேண்டும் மேலும் இங்கே 7 கிளைகள் உள்ளன ஒவ்வொரு கிளைக்கும் அப்பால் உங்களிடம் உள்ளது எடுத்துக்காட்டாக இது கிளை 1 என்று வைத்துக்கொள்வோம் இந்த கிளையைத் தாண்டி 2345678 எத்தனை முனைகள் உள்ளன எத்தனை 7 முனைகள் உள்ளன இந்த கிளையைத் தாண்டி எத்தனை முனைகள் உள்ளன 345678 6 முனைகள் உள்ளன இந்த கிளையைத் தாண்டி எத்தனை முனைகள் உள்ளன 45678 5 முனைகள் உள்ளன இந்த வழியில் நீங்கள் ஒரு அட்டவணையை உருவாக்க வேண்டும் எனவே எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் அட்டவணை பிறகு எப்படி விஷயங்கள் சரியாக உள்ளன என்பதை விளக்குகிறேன் இந்த அட்டவணையில் இது கிளை எண் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் இங்கே நான் எழுதுகிறேன் 𝑗𝑗 ஏனென்றால் நாங்கள் ஒரு சிக்கலான ஆபரேட்டராகப் பயன்படுத்துகிறோம் அதனால் 𝑗𝑗 கிளை எண் 1 என்று கூறுகிறது கிளை 1 ஒரு முனையை அனுப்புகிறது 𝑚1 𝐼𝑆 𝑗𝑗 𝑚2 𝐼𝑅 𝑗𝑗 அதாவது புரிதலுக்காக நீங்கள் சுற்று செய்ய வேண்டும் கிளை எண் 𝑗𝑗 1 ஆக இருக்கும்போது 𝑚1 𝐼𝑆 𝑗𝑗 𝑚2 𝐼𝑅 𝑗𝑗 ஆகும் Branch Number Sending end Node 𝑚1𝐼𝑆𝑗𝑗 Recieving end Node 𝑚2𝐼𝑅𝑗𝑗 Nodes beyond Branch jj Total Number of nodes 𝑁𝑗𝑗 beyond Branch jj 1 1 2 2345678 7 2 2 3 345678 6 3 3 4 45678 5 4 4 5 5678 4 5 5 6 678 3 6 6 7 78 2 7 7 8 8 1 அதாவது 𝑗𝑗 1 இது 𝑚1 𝐼𝑆 𝑗𝑗 𝐼𝑆 1 மற்றும் 𝑚2 முடிவைப் பெறுகிறது 𝑚2 𝐼𝑅 𝑗𝑗 𝐼𝑅 2 அதாவது கிளை எண் 𝑗𝑗 1 ஆக இருக்கும்போது அது நீங்கள் அனுப்பும் முனை 𝑚1 1 பின்னர் பெறுதல் முனை 𝑚2 2 𝑚1 𝑚2 வரும் இப்போதைக்கு கிளை 1 உங்களுடையது அதனால்தான் 𝑚1 𝐼𝑆 𝑗𝑗 𝑚2 𝐼𝑅 𝑗𝑗 இறுதி முனையை அனுப்புகிறேன் இப்போது 𝑚1 𝑗𝑗 1 𝑚2 2 இந்த வழியில் நீங்கள் அதை ஒரு வரிசையில் சரியாக வைக்க வேண்டும் எனவே கிளைக்கு அப்பால் முனைகள் 𝑗𝑗 எனவே இது கிளை 1 அப்படியானால் எத்தனை முனைகள் உள்ளன 123 1234567 எத்தனை முனைகள் உள்ளன என்பதை நீங்கள் முதலில் எண்ணுங்கள் 2 முதல் 8 வரை தொடங்கும் என்பதால் 7 முனைகள் உள்ளன எனவே எண் 2 3 ஐ எண்ண வேண்டாம் எனவே இங்கே மொத்த எண்ணிக்கையும் கிளைக்கு அப்பால் உள்ள முனைகள் இவை 2345678 மற்றும் மொத்த எண்ணிக்கை 7 இதேபோல் jj 2 𝑚1 𝐼𝑆 𝑗𝑗 𝐼𝑆 2 இந்த அட்டவணையில் இருந்து ஒரு கிளை எண்ணைப் பெறலாம் இறுதிப் பக்கத்தை அனுப்புவது 2 எனவே அது 2 க்கு சமம் மற்றும் இறுதிப் பக்கத்தைப் பெறுதல் 𝑚2 𝐼𝑅 𝑗𝑗 𝐼𝑅 3 பெறுதல் இறுதிப் பக்கம் முதலில் இந்த அட்டவணையை நீங்களே உருவாக்குங்கள் இது 3 அதாவது கிளையில் இருந்து கிளை 2 க்கான வரைபடத்தைப் பார்த்தால் நீங்கள் முடிவடையும் முனை 2 ஐ அனுப்புகிறீர்கள் இது முனை முனை 3 ஐப் பெறுகிறது அதனால்தான் நான் முடிவு முனை 2 ஐ அனுப்ப முடிவு முனை 3 ஐப் பெறுகிறேன் எனவே இது 23 ஆக உள்ளது கிளை 2 ஐத் தாண்டி 123456 மொத்தம் 6 முனை உள்ளது இந்த டேபிள் நீங்கள் உங்கள் சொந்த உரிமையை உருவாக்குவீர்கள் ஏனென்றால் இந்தத் தரவை நீங்கள் கணினியில் படிக்க வேண்டும் இது எவ்வளவு எளிது என்பதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் தானாகவே நீங்கள் வழிமுறையை சரியாக உருவாக்க முடியும் ஆனால் இந்த அட்டவணையை நீங்கள் உருவாக்க வேண்டும் இறுதி கிளை எண்கள் மற்றும் கிளைக்கு அப்பால் jj இறுதி முனைகளை அனுப்புதல் மற்றும் பெறுதல் இணைப்பு மொத்த முனை எண்ணிக்கை மிக்க நன்றி நாங்கள் மீண்டும் வருவோம்